நாம் ஹீட் பைப்புகள் பற்றிய நம்முடைய விவாதத்தை தொடரலாம் நீங்கள் நினைவுபடுத்திப் பார்த்தால் கடந்த முறை நாம் எவ்வளவு அதிகபட்ச அளவிலான வெப்பம் ஒரு வெப்ப டிரைவ் மூலம் எவாப்ரேட்டர் முதல் கண்டன்சர் முனை வரை உந்தித் தள்ள முடியும் என்பதற்கு ஒரு வெளிப்பாடு கொண்டுவர தொடங்கினோம் மேலும் நாம் அதற்கு ஆக்சியல் பவர் ரேட்டிங் என்று பெயரிட்டோம் ஆகையால் நீங்கள் நினைவுபடுத்திப் பார்த்தால் நாம் இங்கே ஒரு திட்ட வரைபடம் வரைந்தோம் அதனை நான் காட்டுகிறேன் மேலும் நாம் கூறினோம் ஹீட் பைப் வேலை செய்ய அதிகப்பட்ச கேபில்லரி பம்பிங் ஹெட் விக்கினால் தரப்படுகிறது ஃப்ளுயிட் ஹீட் பைப் வழியே கடந்து வரும்போது ஏற்படும் மொத்த அழுத்த இழப்பை மீறி கடந்து வரவேண்டும் மேலும் அது எவ்வாறு பாய்கிறது அது முதலில் ஆவியாகிறது மேலும் அடுத்து அந்த ஆவியானது கோர் வழியாக மறுமுனைக்கு பாய்கிறது அங்கே அது குளிர்கிறது மேலும் அடுத்து விக்கின் வழியாக திரும்ப திரவ வடிவில் பாய்கிறது ஆகையால் நான் சொல்கிறேன் என்னுடைய அதிகபட்ச கேபில்லரி விசை நான் அதனை எழுதுகிறேன் அல்லது கேபில்லரி பம்பிங் ஹெட் நான் அதனை ∆Pc என்று எழுதுகிறேன் மேலும் இந்த அதிகபட்சம் ஆனது மீறி கடந்து வரவேண்டும் என நான் சொல்கிறேன் ஆகையால் ஹீட் பைப்பின் வெவ்வேறு பிரிவுகளில் ஃப்ளுயிட் எதிர்கொள்ளும் வெவ்வேறு அழுத்த இழப்பிற்கு அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்க வேண்டும் ஆகையால் அவைகள் என்ன ஆகையால் முதலாவதாக நான் அதனை ∆Pl என எழுதப் போகிறேன் ∆Pl என்றால் என்ன இது விக்கின் வழியே பாயும் திரவத்திற்கானது அடுத்து நான் ∆Pv சொல்கிறேன் ஏன் இது என்ன இது கோர் வழியாக பாயும் ஆவி வேறு என்ன பார்க்கலாம் இங்கேதான் நான் வேண்டுமென்றே கொடுத்த சாய்வு α படத்தில் வருகிறது ஏனென்றால் நம்மிடம் புவியீர்ப்பு விசையினால் ஒரு ஹைட்ரோ ஸ்டாடிக் ஹெட் உள்ளது மேலும் நான் அதனை ∆Pg என்று அழைக்கப் போகிறேன் நான் ஹைட்ரோ ஸ்டாடிக் ஹெட் என்று சொல்வேன் இப்பொழுது இது ஏன் முக்கியமானது நீங்கள் வரைபடத்தை பாருங்கள் திரவமானது விக் வழியாக உந்தித் தள்ளப்படும் போது அது புவியீர்ப்பு விசையினை மீறி கடந்து வரவேண்டும் சரியா ஏனென்றால் திரவத்தின் போக்கு எப்படி இருக்குமென்றால் அது புவியீர்ப்பு விசை திசையை நோக்கி கீழே வரும் மேலும் கேபில்லரி விசை பம்பிங் ஹெட் அதனை தடுக்க வேண்டும் மேலும் மறு திசையை நோக்கி பாய விசை செலுத்தவேண்டும் சரியா ஆகையால் அதுதான் ஹைட்ரோ ஸ்டாடிக் ஹெட் தெளிவாகிறதா ஆகையால் நாம் அடுத்து என்ன செய்யப் போகிறோம் என்றால் நாம் ஒவ்வொன்றுக்குமான வெளிப்பாடுகளை பார்க்கப்போகிறோம் மேலும் அடுத்து சமன்படுத்த முயற்சிக்கலாம் நாம் அதனை ஒன்றன்பின் ஒன்றாக தொடங்கலாம் நாம் முதலாக நாம் பேசிய ∆Pl பற்றி பேசப் போகிறோம் இது என்ன மறுபடியும் திரவத்தின் அழுத்தம் ஒரேவிதமான விக் வழியாக குறைகிறது இப்பொழுது இந்த ஒன்றுக்கு நாம் என்ன பயன்படுத்தப் போகிறோம் என்றால் நாம் டார்சி விதியை Darcy's Law பயன்படுத்தப் போகிறோம் ஹென்றி டார்சி நுண்ணிய ஊடகங்கள் வழியான ஃபுலோக்கு முன்னோடி ஆவார் மறுபடியும் விக் ஒரு நுண்ணிய பொருள் ஆகும் ஆகையால் நாம் டார்சி விதியை பயன்படுத்தப் போகிறோம் அது அழுத்தம் சாய்வு விகிதம் dpdx என்பதனை μ u K என்று கொடுக்க முடியும் இது μl என்று கூறுகிறது இப்பொழுது இதன் அர்த்தம் என்ன இங்கே μl என்பது நிச்சயமாக திரவத்தின் பாகுத்தன்மை ul என்பது அந்தத் திசையில் அதன் திசைவேகம் நாம் dpdx என்று சொல்லிக் கொண்டிருப்பதால் நாம் திரவத்தின் திசை வேகத்திற்கு u பயன்படுத்துகிறோம் மேலும் K என்பது ஊடுருவக்கூடிய தன்மை என்று அறியப்படுகிறது இது முக்கியமானது மேலும் வழக்கமாக அதன் பரிணாமங்கள் மீட்டர் ஸ்கொயர் ஆகையால் இது டார்சி விதி ஆகையால் நீங்கள் அதனை இங்கு பயன்படுத்தினால் நாம் இவ்வாறாக எழுதலாம் ஆகையால் நம்முடைய ஹீட் பைப்பின் ∆Pl என்பதனை μl என்று எழுதலாம் L பயனுள்ளது ஏனென்றால் இது ∆P நாம் அந்த நீளத்திற்கு இன்டகரேட் செய்துள்ளோம் வகுத்தல் விக்கின் பெர்மியபிலிடி நான் அதனை KW என்று எழுதுகிறேன் மேலும் அடுத்து என்ன மிஞ்சி உள்ளது என்றால் திசைவேகம் அதனை நான் மாஸ் ஃபுலோ ரேட் அடிப்படையில் எழுதப்போகிறேன் நான் அதனை 𝑚̇ என்று எழுதுகிறேன் மேலும் நான் ஏன் அதனை 𝑚̇ என்று எழுதுகிறேன் என்பது பின்னால் தெளிவாக தெரியும் திசை வேகத்தால் வகுப்பது என்பது மாஸ் ஃபுலோ ரேட் வகுத்தல் அடர்த்தி மடங்கு பரப்பளவு ஆகையால் ρl Aw ஆகையால் Aw இங்கே விக்கின் குறுக்குவெட்டு பரப்பளவு மறுபடியும் மீட்டர் ஸ்கொயர் என்று குறிக்கப்படுகிறது விக்கின் ஊடுருவக் கூடிய தன்மையும் மீட்டர் ஸ்கொயர் என்று குறிக்கப்படுகிறது மேலும் விடுபட்டவைகள் நிலையான வரையறைகள் நம் அனைவருக்கும் 𝑚̇ என்றால் என்ன என்பது தெரியும் நாம் அதனை மாஸ் ஃபுலோ ரேட் என்று அழைக்கலாம் kg பர் sec என்று கொடுக்கலாம் அடுத்ததாக இதுதான் நம்பர் 1 மேலும் ஆகையால் நமக்கு இந்த வெளிப்பாடு கிடைக்கிறது அதனை சிறிய கட்டம் இட்டு 2 என்று குறிக்கலாம் அடுத்த 1 நாம் ∆Pv என்று அழைக்கப் போகிறோம் ∆Pv என்றால் என்ன ஆகையால் அது ஒரு ஆவியின் அழுத்த குறைவு மேலும் இந்த ஒன்றினை நாம் நமக்கு நன்றாகத் தெரிந்த நிலையான fL பயனுள்ளதாக இருக்கும் Dρ கொண்டு எழுதலாம் நாம் அதனை v என்று எழுதலாம் இங்கே v22என்பது ஒரு பைப்பின் வழியே பாயும் ஸ்டெடி இன்கம்பிரசிபில் ஃபுலோக்கான ஒரு நிலையான வரைமுறை சரியா மேலும் மறுபடியும் நாம் இதனை எழுதலாம் ஃபுலோக்கான f என்றால் என்ன ரெனால்ட் நம்பருக்கு Reynold' s Number 64 என்று எழுதலாம் அல்லது நாம் ரெனால்ட் நம்பர் Reynold' s Number 64 ஐ விரிவாக்கினால் ஆவியின் விஸ்காஸிடி வகுத்தல் ஆவியின் அடர்த்தி மடங்கு சராசரி திசைவேகம் மடங்கு D அது கோரின் உள் விட்டம் சரியா ஆகையால் எனவே நாம் இங்கே திரும்ப போடலாம் மேலும் 32 μv 𝑣̅L என்று எழுதலாம் நாம் பயனுள்ளதாக Dv என்று அழைக்கலாம் ஏனென்றால் ஆவி கோரின் விட்டம் Dv ஸ்கொயர் அல்லது முடிவில் நாம் இதனை இந்த வழியில் கட்டம் இட்டு கொள்ளலாம் அல்லது ∆Pv ஆனது 128 𝑣𝑚̇Leff𝜌𝑣𝜋Dv4 என்று ஆகப்போகிறது நாம் அதை கட்டம் இட்டுக் கொள்ளலாம் ஏன் நீங்கள் என்ன பயன்படுத்தினீர்கள் நாம் 𝑣̅ ஐ 𝑚̇v4Dv2 என்று பயன்படுத்தினோம் அடுத்தது நம்பர் 3 புவியீர்ப்பு விசை ∆Pg இது ஹைட்ரோ ஸ்டாடிக் ஹெட் மூலம் ஏற்படும் அழுத்த வேறுபாடு அதனை நம் படத்தில் ∆Pg ρl g L sinα என்று எழுதலாம் ஆகையால் நாம் இந்த அனைத்தையும் திரும்ப மறுபடியும் போட்டால் நமக்கு என்ன கிடைக்க வேண்டுமென்றால் ∆Pl ∆Pv ∆Pg மேலும் நம்மிடம் அனைத்து மூன்றுக்கும் ஆன ∆Pl ∆Pv ∆Pg வெளிப்பாடுகள் உள்ளன ஆகையால் கடைசி விஷயம் எஞ்சியிருப்பது இடது கை பக்கம் கேபில்லரி பம்பிங் ஹெட் பற்றி என்ன மேலும் நான் வேறுவிதமான விஷயங்களை இங்கு பயன்படுத்தப் போகிறேன் கேபில்லரி பம்பிங் ஹெட் அல்லது ∆Pc ஆகையால் விக்கின் இயக்கு விசை என்னவென்றால் விக்கின் இயக்கு விசை என்பது சர்ஃபேஸ் டென்ஷன் சரியா ஆகையால் நம்முடைய பள்ளி உயர் வகுப்பில் படித்ததை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் ∆P என்பது 2 𝜎 ஓவர் rc சரியா 𝜎 என்பது ஒரு குறிப்பிட்ட குமிழியின் சர்ஃபேஸ் டென்ஷன் குணகம் குமிழியின் உள்ளே நீர் உள்ளது நாம் இந்த அனைத்து டெரிவேஷன்களும் செய்து விட்டோம் ஆகையால் நான் இதனுடைய விவரங்களுக்கு செல்லப் போவதில்லை ஆகையால் நான் இப்பொழுது என்ன செய்யப் போகிறேன் என்றால் ∆P கேபில்லரி ஹெட் க்கு ஒரு வெளிப்பாடு மட்டும் செய்யப் போகிறேன் ஆகையால் கேபில்லரி இயக்கு விசையை பெறுவதற்கு நான் எழுதப் போகிறேன் என்னால் அதனை எழுத முடியும் நாம் சில யூகங்களை செய்யப்போகிறோம் நான் அதனை 2𝜎lCosθ rc என்று எழுதப் போகிறேன் ஆகையால் நான் என்ன பயன்படுத்த வேண்டும் ஆகையால் நான் என்ன பயன்படுத்துகிறேன் என்பது பின்வருமாறு நாம் உறுதியாக வெட்டிங் சர்ஃபேஸ் பயன்படுத்தியுள்ளோம் அல்லது ஹைட்ரோஃபிலிக் சர்ஃபேஸ் இல்லாவிடில் விக் பொருளாக ஹைட்ரோஃபோபிக் சர்ஃபேஸ் பயன்படுத்துவதில் எந்த அர்த்தமும் இல்லை ஆகையால் அது வெளிப்படையானது rc என்பது சராசரி பயனுள்ள விக்கின் ஆரம் அது மிகவும் அதிகமானது இந்த அனைத்துமே நாம் படித்துள்ளோம் நிச்சயமாக வெட்டிங் சர்ஃபேஸ் cosθ 1 க்கு சமம் அல்லது θ 0 என்பது நமக்கு தெரியும் ஆகையால் சரியாக ஈரமானது என்றால் வெட்டிங் கோணம் 0 ஆகையால் இது ஒரு வெட்டிங் சர்ஃபேஸ் என்று யூகம் செய்துள்ளோம் ஆனால் இன்னும் ஒரு சரியான வெட்டிங் சர்ஃபேஸ் ஆக இல்லை ஆகையால் நாம் இப்பொழுது என்ன செய்யப் போகிறோம் என்றால் நாம் டெரைவ் செய்து வைத்துள்ள இந்த 4 வெளிப்பாடுகளை பயன்படுத்தப் போகிறோம் மேலும் அதனை நம்முடைய மொமன்டம் அல்லது அழுத்தம் சமன்பாடுகளில் மீண்டும் போடலாம் நாம் அதனை ∆Pc|max என்று எழுதலாம் அது ∆Pl∆Pv∆Pg க்கு அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்க வேண்டும் இப்பொழுது பொதுவாக ஆவியின் அழுத்தம் குறைவு ∆Pv என்பது ∆Pl காட்டிலும் மிகக் குறைவாக இருக்கிறது வேறு வார்த்தைகளில் ஒரு ஆவியின் அழுத்தக் குறைவு என்பது விக்கில் திரவத்தின் அழுத்த குறைவை ஒப்பிடுகையில் புறக்கணிக்கத் தக்கது ஆகையால் எனவே நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால் ∆Pc|max அதாவது 2 𝜎l Cos θ rc என்பது μL Leff 𝑚̇ 𝜌l Kw Aw க்கு அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்க வேண்டும் நம் அனைவருக்கும் இது டார்சி விதியில் Darcy's Law இருந்து வந்தது என்பது தெரியும் நான் அந்த விஷயங்களை எழுதுகிறேன் மேலும் அடுத்து நாம் 0 μv Leff 𝑚̇ 𝜌v 𝜋 Dv 4 கூட்டல் 𝜌l g Leff sin α க்கு அடிக்கலாம் மேலும் நாம் என்ன சொன்னோம் என்றால் நாம் 0 என்று கூறினோம் மேலும் நாம் மேலும் சொல்லலாம் இது சமத்திற்கான குறியீடு ஏனென்றால் இது சமமாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்க வேண்டும் ஆகையால் குறைந்தது அது சமமாக இருக்க வேண்டும் ஆகையால் நம்மால் என்ன எழுத முடியும் எனவே இது 𝑚̇ சமம் 2 𝜎l cos θ rc ρl g Leff sin α மடங்கு ρl Kw Aw μl Leff என்று நமக்கு தருகிறது ஆகையால் எனவே நமக்கு என்ன வேண்டும் நமக்கு வெப்பத்தை கடத்தும் திறன் வேண்டும் அதாவது apr Q என்பது 𝑚̇ hfg என்று ஆகிறது ஏனென்றால் இதுதான் மாஸ் ஃபுலோ ரேட் அதுதான் எவாப்ரேட்டர் முனையில் ஆவியாகிறது ஆகையால் எனவே இது மாஸ் ஃபுலோ ரேட் மடங்கு ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம் ஆகும் இது நமக்கு எவ்வளவு மொத்த அளவிலான வெப்பம் வெளியேற்ற முடியும் என்று நமக்கு தருகிறது மேலும் இது சமமாக காட்ட முடியும் நான் எழுதுகிறேன் அது ஒரு மிக அழகான வெளிப்பாடு 𝜎l hfg μl Aw KwLeff 2rc என்று வருகிறது நான் அதனை Q max 2rc என்று அழைக்கிறேன் ஏனென்றால் நான் அதிகபட்சம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் மேலும் அதிகபட்சம் எப்பொழுது நிகழும் என்றால் எப்பொழுது cos θ சமம் 1 மேலும் θ சமம் 0 ஆகும்போது நிகழும் ஆகையால் 2rc 𝜌l g Leff sin α 𝜎l இதனை பெறுவதற்கு தான் நாம் டெரைவ் செய்ய ஆரம்பித்தோம் மேலும் இதுதான் நமக்கு கிடைத்துள்ளது நான் ஏன் கூறினேன் என்றால் இது ஒரு நல்ல வெளிப்பாடு இந்த முதல் அடைப்புக்குறிக்குள் இருக்கும் பகுதியைப் பாருங்கள் அது என்ன 𝜌l 𝜎l hfg μl அனைத்துமே ஃப்ளுயிடின் பண்புகள் ஆகையால் இவைகள் அனைத்தும் ஃப்ளுயிடின் பண்புகள் அடுத்த ஒன்று என்ன Aw Kw Leff இவைகள் என்ன இது விக்கின் பரப்பளவு இது விக்கின் பெர்மியபிலிடி இது ஹீட் பைப்பின் பயனுள்ள நீளம் ஆகையால் இவைகள் ஹீட் பைப் விக்கின் பண்புகள் மேலும் வடிவியல் மேலும் மிஞ்சி இருப்பது அது ஒரு சேர்க்கை அதற்கு ஃப்ளுயிடின் பண்புகளும் மற்றும் வடிவியல் பண்புகளும் சேர்ந்து உள்ளன நாம் அதனை அதிகம் ஒன்றும் செய்ய இயலாது ஆனால் இங்கே அதனை கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் நாம் இந்த டெர்ம் α வை பார்க்கலாம் எப்பொழுது இது அதிகபட்சமாக இருக்கும் எப்பொழுது α ஆனது 0 க்கு சமம் ஆக இருக்கும்பொழுது சரியா அது உண்மையாக இருக்க வேண்டியதில்லை ஏன் உண்மையாக இருக்க வேண்டியதில்லை α ஆனது 0 க்கு சமம் ஆக இருந்தால் உங்களுக்கு சில விஷயங்கள் கிடைக்கும் ஆனால் α ஆனது 0 க்கு சமம் என்றால் என்ன அதன் அர்த்தம் சரியாக கிடைமட்டம் நினைவில் கொள்ளுங்கள் sin α எதிர்மறை ஆக கூட இருக்கலாம் ஆகையால் இது அவசியமாக ஒரு நேர்மறை அளவீடாக இருக்க வேண்டியதில்லை ஆகையால் sin α எதிர்மறை ஆனால் உண்மையில் இந்த டெர்ம் பெரியதாக ஆகிறது மேலும் எப்பொழுது அது எதிர்மறை ஆகும் அதாவது உங்களிடம் அது சரியாக செங்குத்தாக இருக்கும் பொழுது ஆகையால் sin α என்பது மைனஸ் 1 சரியா ஆகையால் sin α என்பது மைனஸ் 1 அதன் அர்த்தம் என்னவென்றால் ஹீட் பைப் இது போன்று எவாப்ரேட்டர் கீழே கண்டன்சர் உடன் செங்குத்தாக உள்ளது நான் வரைந்த இந்தப்படத்தை நினைவு கூறுங்கள் இது கண்டன்சர் கீழே எவாப்ரேட்டர் மேலே நீங்கள் உண்மையில் இதுபோன்று சாய்க்க வேண்டும் மேலும் செங்குத்தாக ஆக்க வேண்டும் மேலும் அப்பொழுதுதான் உங்களுக்கு அதிகபட்சம் கிடைக்கும் சரியா ஆகையால் நாம் இதனைச் சிறிது நினைவுகூரலாம் sin α என்பது மைனஸ் 1 அதன் அர்த்தம் என்னவென்றால் ஹீட் பைப் எவாப்ரேட்டர் கீழே கண்டன்சர் உடன் செங்குத்தாக உள்ளது மேலும் ஏனென்றால் அந்த கேஸ்ல புவியீர்ப்பு விசை திரவத்தை விக் வழியாக செங்குத்தாக கீழ் நோக்கி வர உதவி புரிகிறது ஆகையால் இந்த வகைகள் போன்று நமக்கு தருகின்றன இது ஒரு கணக்கியல் பகுப்பாய்வு மேலும் அதிகபட்ச அளவிலான வெப்ப கடத்தலை நமக்குத் தருகிறது அது ஹீட் பைப்பின் உள்ளே நடக்கிறது மேலும் மறுபடியும் நினைவு கூறுங்கள் இது நிச்சயமாக ஒரு நல்ல வரையறை மற்றொரு கட்டைவிரல் விதி ஒரு நேரான பைப்பிற்கு உள்ளது ஆனால் பல நேரங்களில் இது போன்ற மடிக்கணினியில் உள்ள சில படங்களை பார்த்திருப்பீர்கள் அல்லது டி ஐசிங் செய்வதற்கு அங்கே வளைவுகள் உள்ளன எந்த நேரத்தில் உங்களிடம் வளைவுகள் உள்ளனவோ உங்கள் கடத்தும் திறன் கீழே போகும் ஆகையால் இந்த வளைவுகள் மற்றும் குறுகிய குறுக்குவெட்டு மற்றும் பல ஆகியவற்றால் கடத்தும் திறன் கீழே போகும் எல்லாம் சரியா ஆகையால் நாம் விரைவாக சில வரம்புகளை பார்க்க போகலாம் ஆகையால் இது அதிகபட்ச வெப்பம் கடத்தும் திறன் நாம் அதனை பார்த்தோம் ஆனால் அதன் வரம்புகள் என்ன இங்கே கூட நாம் என்ன விதமான சில வரம்புகளை எதிர்கொள்கிறோம் ஆகையால் முதலாவதாக நாம் பேசப்போவது கேபில்லரி வரம்பு பற்றியது ஆகையால் கேபில்லரி அழுத்தம் மிகக்குறைவாக இருந்தால் அது எவாப்ரேட்டர்க்கு போதுமான அளவு திரவத்தை கண்டன்சரிலிருந்து கொடுக்க முடியாது அது எவாப்ரேட்டரை உலர்ந்து போக வழிவகுக்கும் ஆகையால் இந்த பகுப்பாய்வில் இருந்து எந்த விதமாக வருகிறது கேபில்லரி பம்பிங் ஹெட் போதுமான அளவு இல்லாமல் இருந்தால் திரவத்தால் கண்டன்சரிலிருந்து எவாப்ரேட்டர்க்கு வர முடியாது ஆனால் அதேநேரம் நீங்கள் வெப்பத்தை எவாப்ரேட்டர்க்கு சப்ளை செய்தால் என்ன நடக்கும் எவாப்ரேட்டரில் உள்ள திரவம் ஆவியாகி போய் விடும் ஆனால் அது திரும்ப வராது ஆகையால் இது உலர்ந்து போக வழிவகுக்கும் ஆகையால் உலர்ந்து போதல் என்பதன் அர்த்தம் என்ன எவாப்ரேட்டர் பிரிவு முழுவதுமாக உலர்ந்து போய்விடும் நீங்கள் வெப்பத்தை சப்ளை செய்கிறீர்கள் ஆனால் அங்கே எவாப்ரேட் ஆக எந்த திரவமும் இல்லை கொதிநிலை வரம்பு ஆகையால்கொதிநிலை வரம்பு என்பது ஹீட் பைப் உள்ளே ரேடியல் ஹீட் பிளக்ஸ் விக்கில் உள்ள திரவத்தை மிக அதிகமாக கொதிக்க வைக்கிறது அல்லது மிக அதிகமாக அனுமதிக்கப்பட்டதை விட அதிகமாக முழுவதுமாக கொதிக்க வைக்கிறது மேலும் எனவே அது உலர்ந்து போக வழி வகுக்கிறது மேலும் இது இந்த Qmax இல் இருந்து வருகிறது நீங்கள் Qmax ஐ விட அதிகமாக சிலவற்றை சப்ளை செய்தால் என்ன நடக்கும் நீங்கள் ஃப்ளுயிடை நீங்கள் மறுபடியும் பெரும் விகிதத்தை ஒப்பிடும்போது அதிக விகிதத்தில் கொதிக்க வைக்கிறீர்கள் ஆகையால் அதன் விளைவாக என்ன நடக்கிறது அதன் விளைவாக விரைவில் ஒரு இடம் ஒரு காட்சி உள்ளது ஆனால் எவாப்ரேட்டரில் உள்ள திரவம் முழுவதுமாக கொதித்து விட்டது ஏனென்றால் உங்கள் ஹீட் பிளக்ஸ் அதிகம் ஆனால் அந்த திரவம் திரும்ப வரவில்லை இதுவும் உலர்வதற்கு வழி வகுக்கிறது ஆகையால் உலர்ந்து போதல் என்பது ஒரு நிகழ்வு ஒரு கேஸ்ல அது கேபில்லரி வரம்பினால் நடக்கிறது ஏனென்றால் ஒரு விக்கிர்க்கு போதுமான கேபில்லரி ஹெட் இல்லை மேலும் மற்றொரு கேஸ்ல நடக்கிறது ஏனென்றால் உங்களிடம் திடீரென்று உங்கள் ஹீட் பிளக்ஸ் அதிகமாகி மேலே செல்கிறது ஆகையால் விக்கினால் அதை சமாளிக்க முடியவில்லை மேலும் திரவத்தை திரும்பவும் உந்தித் தள்ள வேண்டும் ஆகையால் உங்களிடம் போதுமான திரவம் இரண்டு கேஸ்லயும் மீதம் இல்லை உங்களிடம் வெப்பத்தை அகற்ற அல்லது கொதிக்க வைக்க மேலும் வெப்பத்தினை மீட்டெடுக்க போதுமான திரவம் இல்லை என்ட்ரெயின்மன்ட் வரம்பு ஆகையால் இது சுவாரசியமானது இது மிக அதிக ஃபுலோ திசைவேகம் ஆவியின் திசை வேகங்கள் கோரின் வழியே ஆவியின் திசை வேகங்களில் நடக்கிறது அங்கே என்ன நடக்கிறது என்றால் விக்கின் வழியே திரவம் பாய்வதால் ஏற்படும் உராய்வினால் ஏற்படுகிறது மேலும் ஆவியும் கோரின் வழியே பாய்கிறது அந்த 2 க்கும் இடையேயான இடைமுகத்தில் உள்ள விசையினால் அது நடக்கலாம் ஆகையால் சில பாய்ந்து கொண்டிருக்கும் ஆவி சில துளி திரவ திவலைகளை விக்கில் இருந்து இழுக்க முயற்சிக்கும் விக்கில் இருந்து கிழித்து எடுக்கும் மேலும் அதனை ஆவி கோர் உடன் என்ட்ரெயின் செய்யும் ஆகையால் அது என்ட்ரெயின்மன்ட் வரம்பு என்று அழைக்கப்படுகிறது ஆகையால் ஆவியின் திசைவேகம் மிக அதிகமாக இருக்கும்போது அது நடக்கும் விக்கில் இருந்து திரவங்களில் சில பிரிந்து விடும் மேலும் உண்மையில் வேகமாக கடந்து செல்லும் ஆவியுடன் திவலைகளாக சேரும் மேலும் கோரின் வழியாக எவாப்ரேட்டர் பிரிவுக்கு மன்னிக்கவும் கண்டன்சர் பிரிவுக்கு பாயும் மேலும் கடைசி ஒன்று சோனிக் வரம்பு ஆகும் அதுவும் மிக அதிக ஆவி திசைவேகத்தினால் ஏற்படுகிறது ஏனென்றால் அதன் திசைவேகம் ஒலியின் திசைவேகம் போல இருக்கும்போது அது சோனிக் வரம்பை அடைகிறது மேலும் அது சோகிங் ஏற்பட வழிவகுக்கிறது மேலும் நிறைய விரும்பத்தகாத விளைவுகள் நான் இங்கு காட்டியுள்ளபடி சில நேரங்களில் ஹீட் பைப் தொடங்கும்போது ஏற்படுகிறது ஆகையால் திடீரென்று வெப்பம் உங்கள் வெப்பம் மூலம் வேலை செய்யவில்லை என்றால் உதாரணத்திற்கு ஒரு மடிக்கணினி என்று சொல்லிக்கொள்ளலாம் மேலும் நீங்கள் உடனடியாக ஸ்விட்ச் ஆன் செய்கிறீர்கள் மேலும் CPU மிக அதிக பவர் உடன் ஓடிக்கொண்டிருக்கிறது இது நடக்கலாம் ஆனால் வழக்கமாக உங்களுக்கு தெரியும் நாம் கணினியை ஸ்விட்ச் ஆன் செய்யும்போது அது வழக்கமாக செயலற்ற பயன்முறையில் தான் ஸ்விட்ச் ஆன் ஆகும் மேலும் அடுத்து நீங்கள் துவங்குகிறீர்கள் அடுத்து நீங்கள் அப்ளிகேஷன்களை ஏவ ஆரம்பிப்பீர்கள் மேலும் அப்பொழுதுதான் வெப்ப சிதறல் மெதுவாக படிப்படியாக அதிகரிக்கிறது ஆனால் சோனிக் வரம்பு குறித்து நாம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அது என்ன ஆகையால் அது ஹீட் பைப் பற்றிய நம் ஒருவிதமான விவாதம் ஆகும் நாம் விரைவாக ஓரிரு மற்ற தொழில்நுட்பங்களுடன் முடித்துக் கொள்ளலாம் முதலாவது வேப்பர் சேம்பர் என்று அழைக்கப்படுகிறது எந்த வழியில் நடக்கிறது என்றால் அதன் செயல்படும் கொள்கையின் விதம் ஹீட் பைப் போன்றதாகும் ஆனால் அது ஒரு 2 D அமைப்பு ஆகையால் திட்ட வரைபடத்தில் காட்டியுள்ளபடி ஒரு வேப்பர் சேம்பர் ஒரு மிக நல்ல ஹீட் ஸ்பிரடர் உதாரணத்திற்கு இங்கே உங்களிடம் அதிகமான வெப்பம் மூலங்கள் உள்ளதோ இங்கேயும் அது ஒரு 2D வெற்று உறை மேலும் உள் சுவரில் விக் உள்ளது மேலும் என்ன நடக்கிறது என்றால் மேலுள்ள மொத்த பரப்பும் கண்டன்சர் ஆகிறது ஆகையால் மறுபடியும் என்ன நடக்கிறது வெப்பமானது போகிறது வெப்பம் இந்த வெப்பம் மூலம் மூலம் சப்ளை செய்யப்படுகிறது திரவ துளிகள் கொதித்து கண்டன்சர் போகிறது ஆகையால் இந்த கேஸ்ல மேல்நோக்கி பாய்ந்து கண்டன்சர் போகிறது மேலும் விக்கின் செயல்பாட்டினால் திரும்ப கொண்டு வரப்படுகிறது ஆகையால்அவசியமாக அது ஹீட் பைப் போன்றதாகும் அதன் உள்ளமைப்பு வேறுவிதமானது அது அதே செயல்படும் கொள்கை கொண்ட ஒரு சமதள 2d தட்டையான வடிவம் கொண்டது ஆகையால் அது ஒரு தட்டாக வரும் ஒரு முனையில் ஹீட்டர் மறுமுனையில் ஒரு கண்டன்சர் எல்லாம் சரியா மைக்ரோ ஹீட் பைப்புகளில் உங்களிடம் விக் இருக்காது அது ஒரு விக் இல்லாத அமைப்பு அதற்கு கட்டையான மூலைகள் உள்ளன மேலும் வளைவுகள் மேலும் சில நேரங்களில் குறுகிய குழுக்கள் மேலும் அவைகள் அதுவாகவே கேபில்லரி செயல்பாட்டினை தருகிறது ஏனென்றால் ஃபுலோ சேனலின் ஆரம் அல்லது பயனுள்ள ஆரம் கேபில்லரி ஆரம் மற்றும் ஹைட்ராலிக் ஆரம் ஆகியவை ஒப்பிடக் கூடியவைகள் ஆகையால் இதுவும் கூட பயன்படுத்தப்படலாம் குறிப்பாக பல எலக்ட்ரானிக் அப்ளிகேஷன் சிறிய எலக்ட்ரானிக் அப்ளிகேஷன்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது வேஸ்ட் ஹீட் ரெகவரிக்கு அதிகமாக இல்லை மேலும் இறுதியாக நாம் தெர்மோசிஃபான் பற்றியும் சிறிது தெரிந்து கொள்ள வேண்டும் ஹீட் பைப்பிற்கும் தெர்மோசிஃபான் க்கும் இடையே என்ன வித்தியாசம் தெர்மோசிஃபான் எந்த வழியில் வேலை செய்கிறது என்றால் அது முழுவதுமாக அடர்த்தி வேறுபாட்டினால் செயல்படுகிறது ஒரு மிகப் பொதுவான உதாரணம் என்னவென்றால் சோலார் கலெக்டரில் குளிர்நீர் சூடாக்க படுவது மேலும் ஏனென்றால் அதன் அடர்த்தி குறைவதால் அது தொட்டிக்கு செல்கிறது மேலும் அங்கே இருந்து நமக்கு சூடான நீர் கிடைக்கிறது மேலும் அடுத்து மறுபடியும் குளிரான நீர் திரும்ப வருகிறது மற்றும்வளையத்தில் சூடாக்கப்படுகிறது ஆகையால் முழு ஃபுலோவும் அடர்த்தி வேறுபாட்டினால் நடக்கிறது முற்றிலும் இயற்கையான சுழற்சி அது முற்றிலும் செயலற்றது அங்கே விக் இல்லை ஹீட் பைப் போன்று அல்ல அங்கே திரவமானது திரும்ப பாயும் குளிர் தருவதில் நடக்கும் ஏனென்றால் விக்கின் வழியே கேபில்லரி ரியாக்சன் இருக்கும் மேலும் அங்கே கட்ட மாற்றம் இருக்கும் தெர்மோசிஃபான் இல் கட்ட மாற்றம் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் ஹீட் பைப் கேஸ்ல அங்கே கண்டிப்பாக கட்ட மாற்றம் இருக்க வேண்டும் தெர்மோசிஃபான் மூலம் வழக்கமாக நாம் பல நேரங்களில் கட்ட மாற்றம் உடன் தொடர்புடையது ஆனால் மறுபடியும் அடிப்படை வித்தியாசம் என்பது இங்கு ஃபுலோ ஆனது முற்றிலும் அடர்த்தி வேறுபாட்டினால் செலுத்தப்படுகிறது மேலும் அங்கே ஹீட் பைப் போன்று விக்கினால் எந்த உந்தித் தள்ளும் செயல்பாடுகளும் இல்லை ஆகையால் இந்த வகைகள் ஹீட் பைப் தலைப்புக்கு முடிவு கொண்டு வருகிறது மறுபரிசீலனை செய்யலாம் நாம்ஹீட் பைப் என்றால் என்ன என்று புரிந்து கொள்வதில் இருந்து ஆரம்பித்தோம் அது பார்க்க எப்படி இருக்கும் மேலும் எப்படி வேலை செய்கிறது அடுத்து நாம் வேஸ்ட் ஹீட் ரெகவரி அடிப்படையிலான சில உபயோகங்களை பற்றிப் பேசினோம் நாம் வாயுவில் இருந்து வாயு ஹீட் ரெகவரி பற்றி பேசினோம் நாம் டி ஐசிங் பற்றி பேசினோம் நாம் I இன்ஜின் மற்றும் கேஸ் டர்பைன்களில் உபயோகம் பற்றி பேசினோம் மேலும் நாம் எலக்ட்ரானிக்ஸ் குளிர்வித்தல் பற்றியும் பேசினோம் அது வேஸ்ட் ஹீட் ரெகவரி பற்றி மட்டும் கண்டிப்பாக இல்லை அதிகமாக குளிர்வித்தல் உபயோகங்கள் நாம் அடுத்து ஹீட் பைப்பின்அதிகபட்ச அளவிலான வெப்ப கடத்துத் திறன் பற்றி படிக்க மற்றும் ஒரு வெளிப்பாடு டெரைவ் செய்ய சென்றோம் மேலும் அது பலவிதமான அளவுருக்கலான ஃப்ளுயிட் பண்புகள் மற்றும் ஹீட் பைப்பின் வடிவியல் மற்றும் விக்கின் பண்புகள் பொருத்து உள்ளது என்று பார்த்தோம் மேலும் அடுத்து நாம் ஹீட் பைப்பில் நாம் எதிர்கொள்ளும் சில வரம்புகளை பற்றி பேசினோம் நாம் 4 வரம்புகளை பற்றி பேசினோம் கேபில்லரி வரம்பு கொதிநிலை வரம்பு என்ட்ரெயின்மன்ட் வரம்பு சோனிக் வரம்பு மேலும் இறுதியில் நாம் வேப்பர் சேம்பர் பற்றி பார்த்து அதனுடன் விவாதத்தை முடித்தோம் அது ஒரு 2 D ஹீட் பைப் நீங்கள் அதனை ஒரு தட்டையான வடிவம் என்று அழைக்கலாம் மேலும் தெர்மோசிஃபான் அதுவும் பல வழிகளில் அதுபோலவே வேலை செய்கிறது ஆனால் அடர்த்தி வேறுபாட்டினால் வேலை செய்கிறது மற்றும் அதில் விக் இல்லை ஆகையால் மறுபடியும் ஹீட் பைப் அது ஒரு சிறப்பு ஹீட் எக்ஸ்சேஞ் சாதனம் அது ஒரு நாம் முன்னாடியே விவாதித்துக் கொண்டிருந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சரின் தொடர்ச்சி ஆனால் இங்கே நாம் ஹீட் பைப்புகள் எவ்வாறு வேஸ்ட் ஹீட் ரெகவரிக்கு பயன்படுகிறது என்று பார்த்தோம் ஆகையால் அடுத்த வகுப்பில் நாம் மற்றொரு தலைப்புக்கு நகரலாம் அதுவரை மிக்க நன்றி நீங்கள் இதனை மகிழ்ந்து இருப்பீர்கள் மேலும் ஹீட் பைப்புகள் பற்றி சில புதிய விஷயங்களை இந்த விவாதத்தின் மூலம் படித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் மேலும் அடுத்த வகுப்பில் நாம் சில புதிய விஷயங்களை கற்றுக் கொள்ளலாம்